வணக்கம் அப்ரிசியேடிங் லிங்குஸ்டிக்ஸ் எ டைபோலஜிகல் அப்ரோச் எனும் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் முன்பு மொழி என்றால் என்ன மொழி ஆய்வு என்றால் என்ன அல்லது மொழியியல் என்றால் என்ன என்பது குறித்துச் சொல்லியிருந்தேன் மொழியியலாளர்கள் மற்றும் மொழியோடு தொடர்புகொண்ட ஆய்வு செய்யும் பிற ஆராய்ச்சியாளர்கள் குறித்தும் அவர்களிடமிருந்து மொழியியலாளர்கள் எவ்வாறு வேறுபடுகிறார்கள் என்பதையும் மொழி ஆசிரியர் மானுடவியலாளர் அல்லது தகவல்தொடர்பு நிபுணர் இவர்களுள் யார் மொழியியல் அல்லது மொழிஆய்வைக் கையாள்கிறார்கள் என்பதையும் விவாதித்தோம் இந்த டிசிபிலினை பாராட்டுவதற்கான காரணங்கள் குறித்து நாம் ஏற்கெனவே விவாதித்தோம் மொழியியலைப் பாராட்டுவதற்கு உறுதியான இரண்டு காரணங்கள் உள்ளன முதலாவது மொழியின் மாறும் அமைப்பைப் புரிந்துகொள்ள இது உதவுகிறது மொழியானது மாறும் அமைப்பு என்பதை நாம் அறிவோம் அது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது அது தேங்கி நிற்காது மொழி அதற்குரிய மாற்றங்களைக் கொண்டுள்ளது அவை குறிப்பிட்ட காலப்பகுதியில் நிகழ்கின்றன மொழிகளில் அல்லது மனித மொழி அல்லது இயற்கைமொழியில் கவனம் செலுத்துகையில் அவற்றில் ஏற்படும் மாற்றங்களை நாம் பாராட்டுவதோடு அங்கீகரிக்கவும் வேண்டும் மொழியியலானது கற்பவருக்கு மொழியை ஒரு அமைப்பாக அது தொடர்புடைய சிக்கல்களைப் புரிந்துகொள்ள உதவுவதோடு அறிவூட்டுகிறது ஒரு குறிப்பிட்ட மொழியைப் பேசுபவருக்கு தனது சொந்த மொழியைப் பற்றி மேலும் அறிய உதவுகிறது எனவே நீங்கள் ஒரு மொழியை பேசுகையில் அதை இன்னும் விஞ்ஞான தொழில்நுட்ப நோக்கில் அல்லது முறையாகப் புரிந்துகொள்ள முயற்சிக்கும்போது உங்கள் சொந்த மொழி குறித்த உங்கள் அணுகுமுறையும் மாறுகிறது எனவே மொழியியல் இந்த வழியிலும் நமக்கு உதவுகிறது தவிர மொழியியல் என்றால் என்ன அது மொழியை ஒரு அமைப்பாக எவ்வாறு கருதுகிறது என்பதை நீங்கள் அறியும்போது பிற மொழிகளிலும் மொழிகள் மட்டுமல்லாமல் அதன் வகைகளிலும் புரிதல்களை வளர்த்துக் கொள்கிறீர்கள் எனவே ஒவ்வொரு மொழியும் அதற்குச் சொந்தமாக பல வகைகளைக் கொண்டுள்ளன சில சமயங்களில் நாம் சார்புத்தன்மையோடு ஒரு குறிப்பிட்ட வகையை வலியுறுத்த முயற்சிக்கிறோம் அதை நாம் தரமாகக் கருதுகிறோம் மற்றவற்றைக் குறைத்துப் பார்க்கிறோம் ஆனால் அது சரியானதல்ல எனவே ஒரு மொழியியலாளராக நீங்கள் அதை செய்யக் கூடாது ஒருபோதும் மொழித் தூய்மையாளராக இருக்க வேண்டாம் மாறாக மொழிகளில் உள்ள பல்வேறு வகைகளை நீங்கள் எப்போதும் ஒப்புக் கொள்ள வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் பாராட்ட வேண்டும் எனவே ஒரு டிசிபிலினாக மொழியியல் மற்ற மொழிகளையும் அதன் வகைகளையும் பாராட்ட உதவுகிறது மிக முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட மொழி நிகழ்வுகளுக்கு விரிவான மற்றும் விஞ்ஞான விளக்கத்தைப் பெற மொழியியல் உதவும் ஒரு குறிப்பிட்ட மொழியில் பன்மைத்துவம் இல்லை என்று சொல்வதன் மூலம் அல்லது இந்தியாவில் பேசப்படும் மொழிகளைக் கருத்தில் கொள்வோம் அவை எப்போதுமே ஒரே விதத்தில் நடந்து கொள்வதில்லை அதனால்தான் நம்மிடம் டைபாலஜி உள்ளது இந்திய துணைக் கண்டத்தில் பல்வேறு வகையான மொழிகள் பேசப்படுகின்றன இரண்டு மொழிகளை ஒப்பிடுவோம் இந்தி இது நம் நாட்டின் பரவலாக பேசப்படும் மொழிகளில் ஒன்றாகும் இது வலுவான ஜெண்டர் அமைப்பைக் கொண்டுள்ளது இது மீதமுள்ள இந்திய மொழிகளில் இல்லை உதாரணமாக எனது முதல் மொழி சொந்த மொழி ஒடியா இது இந்தி போன்ற வலுவான ஜெண்டர் அடையாளத்தைக் கொண்டிருக்கவில்லை எனவே ஒடியா மொழியைப் பேசுபவர் ஏன் இந்தியின் அடையாளத்தைக் காணத் தவறிவிட்டார் அல்லது பேசத் தவறிவிட்டார் என்பதை விளக்க முயற்சிக்கும்போது சில சமயங்களில் நீங்கள் இந்தி அல்லாத மொழி பேசுபவரைப் பார்த்து சிரிப்பீர்கள் அல்லது அவர்களைக் குறைத்துப் பார்ப்பீர்கள் அதன் பின்னால் ஒரு மொழியியல் காரணம் உள்ளது மேலும் ஜெண்டரைக் குறிக்காத மொழியைச் சேர்ந்தவர் ஆங்கிலத்தை சொந்த மொழியாகக் கொண்டவருடன் பேசும்போது உண்மையில் ஏன் தவறு செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே எந்தவொரு மொழி நிகழ்வுக்கும் ஒரு விரிவான அல்லது விஞ்ஞான விளக்கத்தை அளிக்க மொழியியல் ஒரு டிசிபிலினாக உங்களுக்கு உதவப் போகிறது தவிர அதில் இன்னும் நிறைய இருக்கிறது அல்லது அம்மொழியே ஒரு சிக்கலான அமைப்பு இது போன்ற சிக்கலான அமைப்பு என்பதைக் கருத்தில் கொண்டு மனித உடலின் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றைப் புரிந்துகொள்ள இது உங்களை வழிநடத்துகிறது அதாவது மூளைமனம் இந்த டிசிபிலின் மனித மனம் அல்லது மனித மூளையைப் புரிந்துகொள்ளவும் மொழி தொடர்பான காரணங்கள் மற்றும் தாக்கங்கள் அல்லது சிக்கல்களைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கும்போது எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள உதவும் எனவே ஒரு மொழியியலாளர் மறைமுகமாக மனித மனம் மூளையைப் புரிந்துகொள்ள உங்களுக்கு உதவ முடியும் மொழியியலை ஒரு அகாடமிக் டிசிபிலினாக நீங்கள் பாராட்ட வேண்டியதற்கான இரண்டு காரணங்கள் இவை இது தவிர அதில் இன்னும் பல உள்ளன அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் அதிகம் தெரிந்துகொள்வோம் ஆனால் இப்போதைக்கு நான் லேங்குவேஜ் டைபாலஜி குறித்து கவனம் செலுத்துகிறேன் ஏன் இந்தப் பாடத்திற்கு அப்ரிசியேடிங் லிங்குஸ்டிக்ஸ் எ டைபோலஜிகல் அப்ரோச் என்று பெயரிடப்பட்டது இது ஒரு டைபாலஜிகல் அப்ரோச் என்று கூறும்போது டைபாலஜியைப் பின்பற்றி மொழியியலைப் படிப்பது ஏன் முக்கியம் என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டும் அதற்கு முன்னர் டைபாலஜி என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் 'டைபாலஜி' என்ற சொல்லின் பொருள் என்ன இச்சொல்லின் மூலச்சொல் எது மூலச்சொல் நிச்சயமாக டைபாலஜி என்பதே இதன்வழி உங்களை வழிநடத்துவேன் ஆனால் அதற்கு முன் நான் இந்தக் குறிப்பிட்ட பாடத்தில் மொழி வகைகளை எவ்வாறு இணைக்கப் போகிறேன் என்பதை யோசனையாகக் கூறுகிறேன் மொழி வகைகளில் ஏன் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் மொழியியலை ஒரு டிசிபிலினாக புரிந்து கொள்ள டைபாலஜி சிறந்த வழியில் எவ்வாறு பங்களிக்கப் போகிறது என்பதையும் காண்போம் மொழியியல் பற்றிய புரிதலை டைபாலஜிகல் அப்ரோச்சிலிருந்து தொடங்கலாம் இப்போது வரை அமைப்பாக இயங்கும் மொழியின் அம்சங்கள் அல்லது மொழியியலை ஒரு டிசிபிலினாக புரிந்து கொள்ள முயற்சிக்கும்போது தெரிந்து கொள்ள வேண்டியவை குறித்து முதன்மையாகப் பேசுகிறோம் எனவே மொழியைப் படிப்பது முக்கியம் என்பதையும் அது முக்கியமானது என்றால் அது ஏன் முக்கியமானது என்ற கேள்வியை நீங்கள் என்னிடம் கேட்க வேண்டும் இது ஏன் முக்கியமானது என்பதற்கான இரண்டு காரணங்களை நாம் விவாதித்தோம் இது மனிதர்களின் மிக அடிப்படையான மற்றும் வரையறுக்கும் அம்சங்களில் ஒன்றாகும் என்பதை நான் உறுதிப்படுத்த வேண்டும் எனவே இது ஏன் அடிப்படை அம்சங்களில் ஒன்றாகும் மொழி என்பது மனித மனத்தைப் புரிந்துகொள்ளும் பாதை என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஏராளமான அறிஞர்கள் மொழியின் இன்றியமையாதவற்றைக் கண்டறிய முயற்சிக்கிறார்கள் இது புதிய நிகழ்வு அல்ல முறையான கண்ணோட்டத்தில் அல்லது விஞ்ஞான கண்ணோட்டத்தில் மொழிகளை ஆய்வு செய்வது அல்லது அதை ஒரு அமைப்பாகக் கருதுவது இவ்வகையில் இது கொஞ்சம் புதியதாக இருந்தது ஆனால் காலங்காலமாக மொழி எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதைப் புரிந்துகொள்வதற்கான முயற்சிகள் நடந்துள்ளன மொழியின் இன்றியமையாதவை என்ன அவை மனிதர்களை நன்கு புரிந்துகொள்ள உதவும் நான் உங்களுக்குச் சொன்னதை நினைவுபடுத்திப் பாருங்கள் பூமியில் மொழியைப் பயன்படுத்தும் ஒரே இனம் மனிதர்கள் மட்டுமே நான் மொழி என்று சொல்லும்போது நான் இயற்கை மொழியைப் பற்றி பேசுகிறேன் இதுவரையிலும் நாம் ஒரே இனமாக இருப்பதால் மொழியை முறையான முறையில் படிப்பதன் மூலமாகவோ மொழியை இன்னும் விரிவான முறையில் படிப்பதன் மூலமாகவோ அதன் இன்றியமையாதவற்றைப் புரிந்துகொள்வதன் மூலமாகவோ மனிதர்களை நன்கு புரிந்துகொள்ள நமக்கு உதவப் போகிறது எனவே ஒரு மொழியியலாளர் அதைத்தான் செய்கிறார் அல்லது பொதுவாக மொழியியலாளர்கள் அதைச் செய்கிறார்கள் அவர்கள் என்ன முயற்சி செய்கிறார்கள் பரந்த அளவிலான மொழிகளின் கட்டமைப்புகளை ஒப்பிட்டு மனித மொழிகளின் வரம்புகளையும் சாத்தியக்கூறுகளையும் நிறுவ அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் எனவே இது என்ன அதாவது நாம் வரம்புகளை நிறுவ முயற்சிக்கிறோம் நீங்கள் நினைவில் கொண்டிருந்தால் மொழியை ஒரு அமைப்பு என்றும் அது இப்போது வரையிலும் அமைப்பாக உள்ளது என்பதையும் அதற்கு அதன் சொந்த வரம்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்க வேண்டும் என்பதையும் நான் கூறியிருந்தேன் இந்த வரம்புகளும் சாத்தியக்கூறுகளும் சீரற்றவை இது சீரற்றது மற்றும் எந்த பேட்டர்னையும் எந்த சீக்வன்ஸையும் பின்பற்றாது என்பதை நீங்கள் கருதுவது போல ஒரு சிந்தனைப் பள்ளி உள்ளது இது மிகவும் சீரற்றதாக இருப்பதால் ஒரு குறிப்பிட்ட மொழியியல் நிகழ்வு ஏன் ஒரு குறிப்பிட்ட வழியில் செயல்படுகிறது என்பதைக் கணிப்பது கடினம் இதன் மறுபக்கம் என்னவென்றால் இது நிச்சயமாக சீரற்ற தன்மையைக் கொண்டுள்ளது ஆனால் இந்த சீரற்ற தன்மையை சில நேரங்களில் முழுமையாக இல்லாவிட்டாலும் ஓரளவிற்கு கணிக்க முடியும் ஏனெனில் இது அமைப்பு இது சொந்த வரம்புகளைக் கொண்டுள்ளது இதற்குரிய சாத்தியக்கூறுகள் உள்ளன இவற்றை பாசிபிள் மற்றும் ப்ராபபிள் மொழிகள் என்றழைக்கிறோம் பாசிபிள் ஆகக் கருதப்படும் மொழிகள் உள்ளன மேலும் சில ஆண்டுகளில் ப்ராபபிள் ஆகும் என்று கருதும் மொழிகளும் உள்ளன எனவே டைபாலஜிஸ்ட் வல்லுநர்கள் என்ன செய்கிறார்கள் ஏன் இந்த பாடத்தை டைபாலஜி கண்ணோட்டத்தில் அணுக வேண்டும் முதன்மையாக மொழியின் வரம்புகளையும் சாத்தியங்களையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் மொழியியலாளர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் கட்டமைப்பை ஒப்பிட்டுப் பார்க்க முயற்சிக்கிறார்கள் இந்த அமைப்பு உலகின் பல மொழிகளின் பரவலானவற்றைக் கையாள்கிறது இந்த உலகத்தில் மனிதர்கள் சுமார் 6700 மொழிகள் பேசுகிறார்கள் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம் எனவே நம்மிடம் 6700 மொழிகள் பேசப்படுவதால் இவ்வளவு பெரிய மாதிரி இருப்பதைக் கருத்தில் கொள்ளலாம் நிச்சயமாக அவற்றை வெவ்வேறு வடிவங்களாகப் பிரிக்கலாம் வகைகளை தீர்மானிக்கக்கூடிய வகையில் அவற்றை நிச்சயமாக வைக்கலாம் ஆங்கிலம் மற்றும் நார்வே போன்ற ஜெர்மானிய மொழிகள் வேறு வகையில் இருக்கும் தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம் போன்ற திராவிட மொழிகள் வேறு வகையைச் சேர்ந்தவை மறுபுறம் இந்த சீன திபெத்திய மொழிகள் அனைத்தும் அல்லது ஜப்பான் கொரியா அல்லது சீனாவில் பேசப்படும் மொழிகள் நம்மிடம் உள்ளன அவை ஒட்டுமொத்தமாக தனி மொழிவகையைச் சேர்ந்தவை நான் வகை அல்லது டைபாலஜி என்று சொல்லும்போது முதன்மையாக இந்த மொழிகளின் கட்டமைப்புகளை ஒப்பிட முயற்சிக்கிறேன் மொழியை ஒப்பீடு செய்வதற்கு மிகவும் பிரபலமான அல்லது எளிதான வழி அவற்றின் வேர்டு ஆர்டரை ஆய்வு செய்வதாகும் வேர்டு ஆர்டர் என்று சொல்லும்போது கொடுக்கப்பட்ட மொழியில் ஒரு கட்டுமான இயல்புநிலை வடிவத்தைப் பற்றி பேசுகிறேன் எனவே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்ப் முதலானவை நம்மிடம் உள்ளன சப்ஜெக்ட் S ஆப்ஜெக்ட் O வெர்ப் V பற்றி நாம் பேசும்போது எல்லா மொழிகளும் அந்த முறையைப் பின்பற்றுவதில்லை 'ஐ அம் டிரின்கிங் வாட்டர்' என்பதில் ஐ சப்ஜெக்ட் அம் டிரின்கின் - வெர்ப் வாட்டர் - ஆப்ஜெக்ட் ஆகும் இது SVO முறை அதாவது ஆங்கில மொழிபேசுபவர்கள் இம்முறையில் தங்கள் மொழியைப் பேசுகிறார்கள் ஆனால் இம்முறை இந்திய மொழிகளில் செயல்படாது பெரும்பாலான இந்திய மொழிகள் SVO முறை அல்ல மாறாக இந்த மொழிகள் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்ப் முறையைப் பின்பற்றுகின்றன அதாவது SOV இந்தியிலிருந்து ஒரு உதாரணம் தருகிறேன் இந்தியில் FL நீங்கள் FL என்று கூறும்போது அது சப்ஜெக்ட் FL எது நீர் எது ஆப்ஜெக்ட் FL இது முற்றிலும் ப்ரடிகேட் அல்லது அதை வெர்ப் என்று அழைக்கலாம் அது காம்ப்ளக்ஸ் வெர்ப் இந்த இரண்டையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் இவை மிகவும் சிக்கலானவை என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே ஐ அம் டிரின்கிங் ஒரு துணை மற்றும் முக்கிய வினைச்சொல்லுடன் இங்கே FL மற்றும் பின்னர் FL பல இந்தி சொற்கள் உள்ளன எனவே இரண்டு சொற்கள் இங்கே மூன்று சொற்களுடன் ஒத்திருக்கின்றன எனவே FL என்பது இங்கே உள்ள கோபுலா ஆகும் இது அப்பொருளில் ஆக்சிலரி ஆகும் இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் உங்களை ஒரு மொழியியலாளராக கற்பனை செய்து பாருங்கள் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு செல்வோம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த SOV SVO இந்த வகையான ஆய்வு மிகவும் பிரபலமாக இல்லை அல்லது விஞ்ஞான வழியில் அல்லது விளக்க வழியில் கட்டமைப்பு வேறுபாடுகளைப் புரிந்து கொள்ள ஆராய்ச்சியாளர்கள் அதிக அக்கறை காட்டவில்லை மாறாக இலக்கண ஆய்வுகளில் விதிமுறை மீது கவனம் செலுத்தப்பட்டது ஆங்கிலம் இந்த முறையை வெளிப்படையாகப் பின்பற்றுகிறது மற்ற மொழிகளைக் கருதும்போது வடிவங்கள் வேறாக இருக்கும் உலக மொழிகளில் உள்ள இந்த வடிவங்களை ஒப்பிட்டுப் பார்க்கையில் மொழியின் சிக்கலை மிகச் சிறந்த முறையில் புரிந்துகொள்ள இது உதவும் டைபாலஜிஸ்ட் வல்லுநர்கள் அதைத்தான் செய்கிறார்கள் எனவே மொழியியல் வகை கேள்வியில் லிங்குஸ்டிக் டைபாலஜி என்றால் என்ன இங்கே கவனிக்க வேண்டியது என்னவெனில் மொழியியலாளரான டைபாலஜிஸ்ட் அடிப்படையில் மொழிகளின் வைட் ரேன்ச் ஆஃப் வேரைட்டீஸ் களை ஒப்பிடுவார் இங்கே இரண்டு சொற்கள் முக்கியமானவை வைட் ரேன்ச் ஆஃப் வேரைட்டீஸ் நீங்கள் வெவ்வேறு வகையான மொழிகளில் மட்டும் கவனம் செலுத்துவதில்லை ஒரு மொழியில் உள்ள பல்வேறு வகைகளிலும் கவனம் செலுத்துகிறீர்கள் எனவே ஒன்று ஒரு பெரிய தொகுப்பு மற்றொன்று அதற்குள் இருக்கும் சிறிய தொகுப்புகள் எனவே நான் இந்தி என்று சொன்னால் இந்தியின் பல்வேறு வகைகளைக் கருத்தில் கொள்ள வேண்டும் நான் இந்திய மொழிகளைப் பற்றி பேசினால் அல்லது தெற்காசிய மொழிகளைப் பற்றி பேசினால் தெற்காசிய மொழிகளில் எந்த வகையில் அவற்றை இதனுள் சேர்க்க முடியும் என்பதைக் கண்டறியப் போகிறேன் எனவே முதன்மையாக டைபாலஜிஸ்ட்டாக இருக்கும் மொழியியலாளரும் உலக மொழிகளின் பல மாதிரிகளில் பணியாற்ற முயற்சிக்கிறார் அதன்படி அவர் சில பொதுமைப்படுத்தலுடன் வருவார் அந்தப் பொதுமைப்படுத்தல் ஸ்டெரக்சுரல் ரீதியாக இருக்கக்கூடும் அது செயல்படக்கூடும் அதனால்தான் நம்மிடம் இரு வகை டைபாலஜிஸ்ட்டுகள் உள்ளனர் நம்மிடம் ஸ்டெரக்சுரல் டைபாலஜிஸ்ட் உள்ளனர் அவர்கள் மொழியின் ஸ்டெரக்சுரலில் பணிபுரிகிறார்கள் அவர்களை ஸ்டெரெக்சுரல் டைபாலஜிஸ்ட் நிபுணர் என்று அழைக்கலாம் அவர்களை ஃபார்மல் டைபாலஜிஸ்ட் நிபுணர் என்றும் அழைக்கலாம் அவர்கள் மொழியின் வடிவங்களை அல்லது ஒரு டைபாலஜி அணுகுமுறையைப் பின்பற்றி மனித மொழியின் வடிவங்களைப் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றனர் மறுபுறம் ஃபன்க்ஷனல் டைபாலஜியில் பணிபுரியும் ஆராய்ச்சியாளர்கள் அல்லது மொழியியலாளர்கள் நம்மிடம் உள்ளனர் ஃப்ன்க்ஷனல் டைபாலஜி முதன்மையாக மொழியின் செயல்பாடு அல்லது பேசுகையில் பயன்படுத்தப்படும் பல மனித மொழிகளின் செயல்பாட்டை ஒப்பிடும் எனவே மொழியியல் டைபாலஜி ஒரு சப் டிசிபிலினாக அல்லது மொழியியல் எனப்படும் பெரிய சொல்லின் சப்செட் ஆக இரண்டு வெவ்வேறு சிந்தனைப் பள்ளிகளை உள்ளடக்கியது ஃபார்மல் ஜெனரேட்டிவ் அணுகுமுறை அல்லது ஃப்ன்க்ஷனல் டைபாலஜி அணுகுமுறை ஃபார்மல் ஜெனரேட்டிவ் அணுகுமுறை அல்லது ஜெனரேட்டிவ் டைபாலஜி என்று நாம் அழைப்பது ஃப்ன்க்ஷனல் டைபாலஜியைவிட ஒப்பீட்டளவில் இளையது ஏனெனில் நீங்கள் FGT அல்லது ஃபார்மல் ஜெனரேடிவ் டைபாலஜி என்று கூறும்போது ஃப்ன்க்ஷனல் சிந்தனைப் பள்ளிக்கும் ஃபார்மலிஸ்ட் சிந்தனைப் பள்ளிக்கும் இடையிலான இடைவெளியைக் குறைப்பதே இதன் நோக்கமாகும் இவற்றைப் பின்னர் விவாதிக்கப் போகிறோம் ஆனால் இப்போதைக்கு நாம் எதிர்பார்ப்பது அல்லது தெரிந்து கொள்ள வேண்டியவற்றில் கவனம் செலுத்துவோம் லிங்குஸ்டிக் டைபாலஜி பற்றி பேசுகிறோம் எனவே மொழியியல் டைபாலஜி என்றால் என்ன இது முறையான ஆய்வு மற்றும் மொழி ஸ்டெரெக்சர்களின் ஒப்பீடு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நான் குறிப்பிட்டுள்ளபடி இது மிகவும் பழைய டிசிபிலின் அல்ல இது இரண்டரை நூற்றாண்டுகளுக்கு முந்தையது எனவே கல்விப்புல ஆராய்ச்சி மற்றும் மனித அறிவு ஒரு நீண்ட வரலாற்றைக் கொண்டிருக்கும்போது இலக்கியம் அல்லது தத்துவம் அல்லது சமூகவியல் போன்ற பிற துறைகளுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் லிங்குஸ்டிக் டைபாலஜி அவ்வளவு பழையதல்ல இது இரண்டரை நூற்றாண்டுகள் பழமையானது நான் ஸ்லைடுகளில் குறிப்பிட்டது போலவே இது தொடங்கியது இது 1772 ஆம் ஆண்டில் ஜொஹான் கோட்ஃபிரைட் ஹெர்டர் ஆல் 1808 இல் வான் ஸ்ஷெலகல் ஆல் 1954இல் க்ரீன்பெர்க் ஆல் உருவானது க்ரீன்பெர்கியன் டைபாலஜி முதன்மையாக நான் சொல்லும் டிஸ்கிரிப்டிவ் டைபாலஜி ஆகும் க்ரீன்பெர்க் டிஸ்கிரிப்டிப் மொழியியலாளர் லிங்குஸ்டிக் டைபாலஜிக்கு க்ரீன்பெர்க்கின் பங்களிப்பு மகத்தானது இருப்பினும் இது 1772 ஆம் ஆண்டில் ஜொஹான் கோட்ஃபிரைட் ஹெர்டரால் தொடங்கப்பட்டது இது 1808 ஆம் ஆண்டில் வான் ஷ்லெகலுக்குச் சென்றது ஆனால் முதன்மையாக டைபாலஜி ஆய்வுக்கான நவீன அணுகுமுறைக்குமான க்ரெடிட் க்ரீன்பெர்க்குக்கும் அவரது தொடக்ககால ஆய்வுகளுக்கும் உரியது லிங்குஸ்டிக் டைபாலஜி அல்லது லேங்குவேஜ் டைபாலஜி முதன்மையாக 1954 இல் தொடங்கப்பட்டது எனவே இப்போது எனது பங்கேற்பாளர்களிடமிருந்து நான் எதிர்பார்ப்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் ஒரு டிசிபிலினாக மொழியியல் பற்றிய சில அடிப்படை புரிதல்களைக் கொண்டிருக்க வேண்டும் மிகக் குறைந்த மொழியியல் பின்னணித் தகவல்களுடன் இதற்கு முன்னர் டைபாலஜியில் பணியாற்றாதவர்களும் இந்தப் பாடத்தால் பயனடையப் போகிறீர்கள் மொழியியலின் அடிப்படைகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கும்போது இந்த பாடத்திற்கான இரண்டு முதன்மைக் காரணிகளைப் பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் பின்னர் நான் டைபாலஜி என்று சொல்லும்போது மொழியின் ஜீனாலஜிகல் அஃபிலியெசன்ஸ் என்ன மொழியின் ஏரியல் அஃபிலியேசன்ஸ் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் நான் ஜீனாலஜிகல் டைபாலஜி என்று கூறும்போது நாம் ட்ரீ வரையலாம் பின்னர் இது இந்தோ ஆரிய மொழியா இந்தோ ஐரோப்பிய மொழியா அல்லது இந்தோ ஈரானிய மொழியா இவற்றில் எது என்பதைக் கண்டுபிடிக்கலாம் இங்கு ஒருவித ஜீனாலஜிகல் இணைப்பு இருக்க வேண்டும் தெற்காசிய மொழிகள் போன்றவற்றில் ஏரியல் அஃப்லியேசன்ஸ் உள்ளன எனவே நான் தெற்காசிய மொழிகளைச் சொல்லும்போது இங்கே நாம் ஒருவருக்கொருவர் ஜீனாலஜிகல் இணைப்பை நேரடியாகக் கொண்டிருக்கவில்லை ஆனால் நிச்சயமாக மொழிகளிடையே ஒரு பகுதியளவு தொடர்பு உள்ளது எனவே இந்த பிரச்சினைகளை இந்தப் பாடத்திற்கு வருவதற்கு முன்பு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் இதைப் பற்றி உங்களுக்குத் தெரியாவிட்டாலும் நீங்கள் புதியவராக இருந்தால் இதற்கு முன்னர் உங்களிடம் எந்த மொழியியல் தகவலும் இல்லை என்றால் நீங்கள் இன்னும் சில தன்முனைப்பான வாசிப்பை மேற்கொள்ளலாம் பொது மொழியியல் போன்ற சில அடிப்படையான புத்தகங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் குறிச்சொற்கள் மொழியின் டைனமிசிடி மொழி மற்றும் மனித மூளைஅறிவு லேங்குவேஜ் டைபாலஜி லிமிட்ஸ் மற்றும் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் லேங்குவேஜ் லேங்குவேஜ் டைப் வேர்ட் ஆர்டர் லேங்குவேஜ் மற்றும் அதன் வேரியிடிஸ் ஸ்ட்ரெக்சுரல் மற்றும் ஃபன்க்ஷனல் டைபாலஜி ஜீனாலஜிகல் மற்றும் ஏரியல் அஃப்லியேசன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ்